நாம் இன்று ஐந்தாவது அத்தியாயம் பார்க்க இருக்கிறோம் இந்த வாரத்தில் நாம் நம்பர் சிஸ்டம் பற்றியும் அறித்மெடிக் பில்டிங் பிளாக்ஸ் பற்றியும் பார்ப்போம் இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் கருத்துக்கள் என்னவெனில் அடிப்படை எண் அமைப்பு எனும் பேசிக் நம்பர் சிஸ்டம் எண் அமைப்பின் அடிப்படைகள் எனும் பண்ட்மெண்டல்ஸ் ஆப் நம்பர் சிஸ்டம் பைனரி முதல் டெசிமல் மாற்றம் மற்றும் டெசிமல் முதல் பைனரி மாற்றம் ஆக்டல் மற்றும் ஹெக்சா டெசிமல் பிரதிநிதித்துவம் நிலையான புள்ளி மற்றும் மிதக்கும் புள்ளி பிரதிநிதித்துவத்தை வேகமாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பு நான்காவது அத்தியாயத்தில் பார்த்ததை நினைவு கூறுவோம் நாம் லாஜிக் சர்க்யூட் லாஜிக் சர்க்யூட் முக்கியத்துவம் பற்றி பார்த்தோம் மல்டிபிளெக்சரைப் போல இது சில கட்டுப்பாட்டு உள்ளீடுகளின் அடிப்படையில் வெளியீட்டிற்கு பல உள்ளீடுகளில் ஒன்றைத் தூண்டுகிறது நாம் டிமல்டிபிளெக்சரைப் பற்றி பார்த்தோம் இது மல்டிப்ளெக்ஸரின் எதிர்வினையை புரிகிறது இது கண்ட்ரோல் இனபுட்டில் உள்ள தேர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இனபுட்டை பல அவுட்புட்களில் ஒன்றிற்கு அனுப்புகிறது மேலும் மல்டிபிளெக்சர் சர்க்யூட் மற்றும் டிகோடர் சர்க்யூட் அடிப்படையில் ஒரே மாதிரியாக இருப்பதையும் நீங்கள் பார்த்தீர்கள் அதனால் டிகோடர் ஒரு குறிப்பிட்ட சேர்க்கை அல்லது உள்ளீட்டு பிட் வடிவத்தை உள்ளீட்டு பக்கத்திலிருந்து டிகோட் செய்கிறது மேலும் டிகோடர் அடிப்படையில் அனைத்து மிண்டெர்ம்ஸ்களை உருவாக்குகிறது மற்றும் இந்த மிண்டெர்ம்கள் தங்களுக்குள் இணைந்து மற்றும் ஆர் கேட்ஸ் உடன்இணைந்துபலவகையான வெளியீடுகளை உருவாக்குகிறது அதனால் நாம் பேசும் போதெல்லாம் பல வெளியீட்டு தலைமுறை டிகோடர் OR சேர்க்கைகள் பற்றி பேசுகிறோம் எனவே பல ஆர் வாயில்கள் அதற்கு பொருத்தமான மின்டெர்ம்ஸ் களை டீகோடர் வெளியீட்டில் இருந்து எடுப்பது பயனுள்ளதாக இருக்கும் என்கோடர் என்பது டீகோடர் ன் தலைகீழ் செயல்பாடு ஆகும் பிரியரிட்டி என்கோடர் ல் ஒவ்வொரு இன்புட் ம் செயலாகும்போது அந்தந்த முன்னுரிமையின் அடிப்படையில் இன்புட் ஆனது அவுட்புட் உடன் என்கோடாகும் மேலும் நாம் எக்ஸ் ஆர் கேட் பயன்படுத்தி எவ்வாறு பேரிட்டி உருவாக்கம் மற்றும் சரிபார்த்தல் பண்ணுவது என பார்த்தோம் இது ஒரு பிட் பிழையை கண்டறியவும் சரிசெய்யவும் பரிமாற்றத்தில் அல்லது பிட் வடிவத்தில் பயன்படும் என பார்த்தோம் எனவே எண் முறையைப் பற்றி விவாதிக்க முதலில் ஓடோமீட்டரின் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் அதை நாம் வாகனம் ஓட்டுபவராக இருந்தாலும் இல்லை என்றாலும் பார்த்திருப்போம் வாகனத்தின் தூரத்தை கவனிக்கும் மீட்டர் உங்களுக்கு தெரியும் அது தூரத்திற்கு ஏற்றவாறு எண்ணிக்கையை அதிகரிக்கும் எனவே 1 யூனிட் தூரம் பயணித்தால் 1 கிலோமீட்டர் தூரம் என வைத்துக்கொண்டால் எண்ணிக்கை 1 யூனிட் இங்கே அதிகரிக்கிறது பின்னர் அடுத்த அலகு அதிகரிக்கும் எனவே இவை அனைத்தும் தசம அமைப்பில் டெசிமல் சிஸ்டம் இருக்கும்போது அது முழுமையானதாக உங்களுக்குத் தெரியும் உங்களுக்கு 0 முதல் 9 வரை தெரியும் பின்னர் அடுத்த இலக்கமானது அதிகரிக்கும் அதைத்தான் நீங்கள் ஏற்கனவே கவனித்திருக்கிறீர்கள் எனவே தசம அமைப்பில் இலக்கங்கள் வழங்கப்படும் முறையைப் பார்த்தால் 0 1 2 3 எனவே இவை 9 வரை செல்லுபடியாகும் இலக்கங்கள் அதன் பிறகு இந்த அலகு இடத்தில் 0 வருகிறது 10 களின் இடத்தில் 1 வருகிறது இப்படி தான் ஓடோமீட்டர் அல்லது தசம ஓடோமீட்டர் வேலை செய்கிறது எனவே 10 இலக்க தசம அமைப்பு க்கு பதிலாக ஆக்டல் அமைப்புகள் இருந்தால் அதாவது 8 இலக்கங்கள் மட்டுமே கிடைக்கின்றன நாம் அவற்றை எண்ணுவோம் அவற்றின் பிரதிநிதித்துவம் 0 முதல் 7 வரை எனவே இங்கே என்ன இருந்திருக்கும் என உங்களுக்குத் தெரியும் 1 யூனிட் தூரம் பயணித்தால் அது 0 முதல் 1 வரை செல்கிறது இது நன்றாக இருக்கிறது பின்னர் 2 யூனிட் டில் 1 முதல் 2 வரை செல்கிறது ஆனால் அது 7 அலகு வரை செல்லும் போது இது 0 முதல் 7 வரையிலான பிரதிநிதித்துவத்தில் உள்ளது அதன் பிறகு இது இன்னும் ஒரு யூனிட் பயணிக்கிறது இன்னும் 1 கிலோமீட்டர் செல்லும் எனில் என்ன நடக்கும் 8 என்பது ஆக்டல் அமைப்பில் கிடையாது இதில் 0 முதல் 7 வரை மட்டுமே உள்ளது எனவே அந்த நேரத்தில் என்ன நடக்கும் இரண்டாவது இடம் அதாவது 8 இன் இடம் முந்தைய எடுத்துக்காட்டில் 10 இடமாக இருந்தது இங்கே 8 இன் இடம் இது 1 அதிகரிக்கிறது 0 முதல் 1 வரை இங்கு 0 வருகிறது எனவே இங்கே பொருளானது இந்த 1 0 மற்றும் இந்த 1 0 வேறுபட்டது ஆகும் இந்த 1 0 என்பது 10 9 ஆகும் இங்கே 7 அதன் பிறகு மேலும் ஒரு அலகு எனவே இது 8 நாம் டிஜிட்டல் சர்க்யூட்டில் பைனரி சிஸ்டம் பற்றி பேசும்போது டிஜிட்டல் சிஸ்டம் பைனரி 0 கள் மற்றும் 1 கள் சுவிட்ச் ஆன் அல்லது சுவிட்ச் ஆஃப் பற்றி தான் பார்க்கிறோம் எனவே ஒரு பைனரி அமைப்பின் அடிப்படை பேஸ் 2 ஆகும் எனவே 0 விற்கு அடுத்து 1 யூனிட் பயணித்தால் இது 1 ஆகும் அடுத்து 1 யூனிட் பயணித்தால் என்ன நடக்கும் 2 இங்கு கிடையாது எனவே இது இரண்டாவது இடம் முதலில் 10 வது அடுத்து 8 வது இப்போது 2 வது இடம் ஒன்று அதிகரிக்கும் மேலும் இங்கு 0 வரும் இங்கு 1 0 வரும் இதனால் 1 மற்றும் 1 ன் கூட்டுத்தொகை 2 ஆகும் இந்த வழியில் அது தொடரும் மற்றும் நீங்கள் இங்கே பார்த்தால் அடுத்த இலக்கமானது அதிகரிக்கிறது அடுத்து 0 0 1 0 என்பது டெசிமல் சிஸ்டத்தில் பத்து ஆனால் ஆக்டல் சிஸ்டத்தில் இதன் மதிப்பு 8 ஆகும் இதில் 9 என்பது 1 1 என இருக்கும் பைனரி சிஸ்டத்தில் நாம் இதைப் போன்றே ஒன்றொன்றாக அதிகரித்தோமானால் இது 1 0 1 0 என இருக்கும் இதற்கு முந்தி நான் முதல் இடம் 10 வது இடம் 8 வது இடம் 2 வது இடம் பற்றி பேசினேன் அதாவது எண்கள் அமைந்து இருந்த யூனிட் அலகுகள்இடம் எண்கள் அமைந்து இருந்த 2 வதுஇடம் அதாவது 10 வது இடம் டெசிமலில் 8 வது இடம் ஆக்டலில் மற்றும் 2 வது இடம் பைனரியில் அதனால் இந்த இடம் ஒரே எண்களுக்கு ஒவ்வொரு சிஸ்டத்திற்கும் வெவ்வேறு மதிப்பை தருகிறது நாம் 1 0 வை பார்த்தால் டெசிமலில் 1 எனபது 10 வது இடத்தில உள்ளது அதனால் 10 ன்அடுக்கு 1 அதனுடன் 1 ஐ பெருக்க வேண்டும் மற்றும் இது 0 இது 1 வது இடம் அதனால் இதன் மதிப்பு 1 0 பெருக்கல் 10 ன் அடுக்கு 0 இதைப்போலத் தான் மொத்த மதிப்பை நாம் கணக்கிடவேண்டும் இங்கே 8 உடனான ஆக்டல் சிஸ்டத்தில் இது 1 பெருக்கல் 8 ன்அடுக்கு 1 கூட்டல் 0 என மதிப்பு பெறும் மற்றும் பைனரி சிஸ்டத்தில் 1 பெருக்கல் 2 ன்அடுக்கு 1 என வரும் என்று ஏற்கனவே பார்த்தோம் இவ்வாறு நாம் ஒவ்வொன்றாக அதிகரித்துக்கொண்டே 1 0 1 0 என சென்றோமானால் இது யூனிட் அலகுகள் இடம் இது 2 வது இடம் இது 4 வது இடம் மற்றும் இது 8 வது இடம் அதனால் இது 2 இன் அடுக்கு 0 2 இன் அடுக்கு1 2 இன் அடுக்கு 2 மற்றும் 2 இன் அடுக்கு 3 என போகும் அதனால் 1 0 1 0 1 என்பது 1 பெருக்கல் 2 இன் அடுக்கு 3 கூட்டல் 0 பெருக்கல் 2 இன் அடுக்கு 2 1 பெருக்கல் 2 இன் அடுக்கு 1 மற்றும் 0 பெருக்கல் 2 இன் அடுக்கு 0 நீங்கள் ஓடோமீட்டர் எடுத்துக்காட்டை முந்திய ஸ்லைடில் பார்த்தால் 8 கூட்டல் 0 கூட்டல் 2 கூட்டல் 0 மொத்தம் 10 என வரும் இது டெசிமல் சிஸ்டத்தில் 10 க்கு சமமாகும் என கடைசி வரிசையில் பார்க்கிறோம் இதைப்போல் ஆக்டல் சிஸ்டத்தில் இது 1 பெருக்கல் 8 இன் அடுக்கு 1 அதாவது 8 மற்றும் 8 இன் அடுக்கு 0 எனவே 1 மற்றும் 2 என்பது மதிப்புமிக்க இடம் அதனால் 2 பெருக்கல் 1 என்பது 2 அதனால் 8 கூட்டல் 2 என்பது 10 ஆகும் எனவே கடைசி வரிசையில் டெசிமல் சிஸ்டத்தின் 10 என்பது ஆக்டல் சிஸ்டத்தில் 1 2 எனவும் மற்றும் பைனரி சிஸ்டத்தில் 1010 எனவும் பெறப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதுதான் இடமதிப்பு என்பதற்கான விளக்கம் இதையே நாம் முறையாக பார்த்தால் di 01 r 1 dn d1d0 d 1d 2 d m dn x rn d1 x r1 d0 x r0 d 1 x r 1 d 2 x r 2 d m x r m எனவே நம்பர் சிஸ்டத்தில் அமைப்பு பேஸ் அல்லது ரேடிக்ஸ் r இல் உள்ள அனுமதிக்கக் கூடிய டிஜிட் செல்லுபடியாகும் அல்லது டிஜிட் என்பது 0123 முதல் r 1 வரை ஆகும் எடுத்துக்காட்டாக ஆக்டல் சிஸ்டத்தில் 0 முதல் 7 வரை மற்றும் பைனரி சிஸ்டத்தில் 0 முதல் 1 வரை ஆகும் அடுத்து இவ்வாறாக முறை படுத்தப்படும் எண்கள் இந்த புள்ளியில் முழு எண்கள்இண்டீஜர் மற்றும் மிதவை புள்ளி எண்கள் பிராக்சன் என பிரிக்கப்படுகிறது எனவே தசம புள்ளி டெசிமல் பாயிண்ட் என டெசிமல் சிஸ்டத்திலும் ஆக்டல் புள்ளி என ஆக்டல் சிஸ்டத்திலும் பைனரி புள்ளி என பைனரி சிஸ்டத்திலும் குறிக்கப்படுகிறது அடுத்து இதற்கு இணையான மதிப்பு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது என இந்த எடுத்துக்காட்டில் இருந்து பார்த்தோம் இவ்வாறாக நாம் தொடர்ந்தோமானால் இறுதி மதிப்பு என்பது கிட்டும் எனவே டெசிமல் புள்ளிக்கு இடதுபுறம் n பிளஸ் 1 டிஜிட் அதாவது இண்டீஜர் பகுதி அடுத்து டெசிமல் புள்ளி அல்லது பைனரி புள்ளி அல்லது ஆக்டல் புள்ளி அடுத்து m டிஜிட் வலது புறம் நோக்கி அமைகிறது எனவே இதில் dn பெருக்கல் r இன் அடுக்கு n r என்பது பேஸ் கூட்டல் dn 1 பெருக்கல் r இன் அடுக்கு n 1 என்று வலது புறமாக d0 பெருக்கல் r இன் அடுக்கு 0 வரை தொடர வேண்டும் இது பிராக்சனல் பகுதியில் எவ்வாறு அமையும் d 1 என்பது தான் முதல் டிஜிட் இதை r அடுக்கு 1 ஆல் பெருக்க வேண்டும் இதன் 1 இன் கீழ் r எனவே அடுத்த மதிப்பு எவ்வாறு அமையும் எனில் 1 இன் கீழ் r இன் அடுக்கு 2 என அல்லது r இன் அடுக்கு 2 என அமையும் இவ்வாறாக நாம் தொடர்ந்தால் இறுதி மதிப்பை அடைய முடியும் இப்போது நீங்கள் பைனரி சிஸ்டத்தில் ஆர்வமாக உள்ளீர்கள் அதனால் நம்முடைய பெரும்பாலான வேலை பைனரி சிஸ்டத்தை பயன்படுத்துவதாக அமையப் போவதால் நாம் இந்த பைனரி சிஸ்டம் பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் இது பைனரி எண் ஆகும் இதில் பைனரி புள்ளிக்கு முந்தியதாக 4 இடமும் பிந்தியதாக 4 இடமும் உள்ளதை பார்க்கலாம் அந்தந்த இடத்திற்கான மதிப்புகளும் அதன் கீழ் எழுதப்பட்டுள்ளது இதுதான் அந்தந்த இடத்திற்கான மதிப்புகள் ஆகும் இந்த எடுத்துக்காட்டை பார்த்தோமானால் 1 0 1 0 101 இதன் மதிப்பு எவ்வளவு 1010 இதன் மதிப்பை முந்தியதாக கண்டுபிடித்து விட்டோம் இதன் மதிப்பு 10 ஆகும் பிராக்சனல் பகுதியில் 1 பெருக்கல் 2 இன் அடுக்கு 1 கூட்டல் 0 பெருக்கல் 2 இன் அடுக்கு 2 கூட்டல் 1 பெருக்கல் 2 இன் அடுக்கு 3 என்பதாகும் இவ்வாறாக நீங்கள் கூட்டினால் இது 0 5 மற்றும் இது 0 125 1 இன் கீழ் 8 என்பது 0 அதாவது 10 இதில் 2 என்பது பேஸ் 2 ஆகும் மற்றும் 10 என்பது பேஸ் 10 ஆகும் எனவே 1010 101 பேஸ் 2 என்பது 10 625 பேஸ் 10 என்பதற்கு சமமாகும் இவ்வாறாக நாம் ஒரு பைனரி எண்ணை டெசிமல் எண்ணாக மாற்றலாம் 1012 1 x 23 0 x 22 1 x 21 0 x 20 1 x 2 1 0 x 2 2 1 x 2 310 8 2 0 62510 இங்கு நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவெனில் முதலில் 2 இன் அடுக்கு 0 எனவே 1 1 0 என்பது இங்கு 4 1 0 0 என்பது இங்கு 8 இவ்வாறாக இந்த கூடுதல் மதிப்பை கண்டறிய வேண்டும் இங்கு நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது 2 இன் அடுக்கு 8 என அமையாது எனவே இது தவறாகும் எனவே 2 இன் அடுக்கு 8 என அமைந்தால் இது 256 ஆகும் எனவே 2 இன் அடுக்கு 10 என்றால் இதன் மதிப்பு 1024 ஆகும் 1024 ஐ 1k எனவும் கூறலாம் எனவே நாம் 1 கிலோ பிட் என்றோமானால் அது 1024 பிட் ஆகும் இது 1000 பிட் என்ற டெசிமல் சிஸ்டத்தை குறிப்பதல்ல எனவே பைனரி அல்லது டிஜிட்டல் லாஜிக் பிரதிநிதித்துவத்தில் 1 கிலோ என்பது 2 இன் அடுக்கு 10 என்ற 1024 2 கிலோ 2K என்பது 2 அடுக்கு 11 என்ற 2048 ஆகும் எனவே 2 இன் அடுக்கு 20 என்பது 1024 கிலோ அதாவது 1 மெகா 1 மெகா என்பது இவ்வாறாக குறிக்கப்படுகிறது எனவே நாம் குறித்துக் கொள்ள வேண்டியது என்னவெனில் 256 என்று பேசும்போது அடுத்து 1 எனில் இது 2 இன் அடுக்கு 8 ஆகும் இதில் 0 வும் உள்ளது மற்றும் அடுத்ததாக நாம் அடிக்கடி பயன்படுத்துவது 1 1 என்பது 3 மூன்று 1 என்பது 7 நான்கு 1 என்பது 15 எனவே எட்டு 1 எனில் இதன் மதிப்பு 255 ஆகும் ஓடோமீட்டர் இல் உள்ளபடியே நாம் ஒன்று மட்டும் கூட்டினால் மதிப்பானது அந்த இலக்கத்திற்கு அடுத்த இலக்கத்திற்கு செல்கிறது 1 0 0 0 0 நான்கு 0 இதில் உள்ளது இதைப்போல தான் 256 உருவாக்கப்பட்டுள்ளது இப்போது பைனரியை டெசிமலாக மாற்றுவதற்கான வழிமுறையை பார்க்கலாம் ஒருவேளை நம்மிடம் டெசிமல் எண் உள்ளது என்றால் அதை எவ்வாறு பைனரி ஆக மாற்றுவது என பார்ப்போம் முதலில் இண்டீஜர் பகுதியை எவ்வாறு மாற்றுவது என்று பார்ப்போம் இண்டீஜர் பகுதியை பார்த்தோமானால் முதலில் 10 என்று உள்ளது இதை 2 ஆல் வகுத்து இதன் ஈவு மற்றும் மீதியை குறித்துக்கொள்ளுங்கள் இதன் ஈவு 5 என்பது இங்கே வந்துவிடுகிறது இதன் நிறம் மாறுவதை நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் இதை 2 ஆல் பகுத்து இதன் ஈவு மற்றும் மீதியை குறித்துக் கொள்ளுங்கள் எனவே முந்தியதாக 10 ஐ 2 ஆல் வகுக்கும் போது ஈவு 5 மற்றும் மீதி 0 ஆக இருந்தது ஆனால் இப்போது மீதி 1 ஆகும் மேலும் இந்த 2 ஐ 2 ஆல் வகுக்கும்போது ஈவு 1 மற்றும் மீதி 0 ஆகும் ஏனெனில் 2 என்பது 2 ஆல் முழுமையாக வகுபடும் மேலும் 1 ஐ 2 ஆல் வகுக்கும்போது நமக்கு ஈவு 0 ஆகவும் மற்றும் மீதி 1 ஆகும் இது ஏனெனில் இந்த இலக்கம் ஆனது 2 ஐ விட குறைவாக உள்ளது எனவே இதைப்போன்ற பயிற்சியில் நாம் இந்த அடியுடன் முடித்துக் கொள்ளலாம் ஏனெனில் இதற்குமேல் நாம் இந்த எண்ணை 2 ஆல் ஆல் வகுக்கும்போது அதே மீதி தான் கிடைக்கும் மற்றும் மீதி பகுதியை மட்டும் நாம் கீழிருந்து மேலாக குறித்துக்கொள்ள வேண்டும் இதில் கீழ் பகுதியில் முதல் எண்ணான 1 என்பது MSB ஆகும் மற்றும் மேற்பகுதியில் முதல் எண்ணான 1 என்பது LSB ஆகும் 1 0 1 0 என்பது இந்த டெசிமலுக்கு இணையான பைனரி எண் இதுதான் இண்டீஜர் பகுதியில் நாம் செய்யவேண்டிய மாற்றங்கள் பிராக்சனல் பகுதியில் நாம் வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் முறையை கையாள்வோம் 625 இது இதுதான் முந்தைய பகுதி இதில் 0 625 ஐ 2 ஆல் பெருக்கவும் 1 நாம் இதில் இண்டீஜர் பகுதியை பார்க்க வேண்டும் இதிலுள்ள இண்டீஜர் பகுதியை நாம் கேரி என வைத்துக்கொள்வோம் பிராக்சனல் பகுதியை தனியாக பிரித்துக் கொள்ளவும் இங்கு 0 25 ஐ 2 ஆல் பெருக்கும்போது விடை 0 5 என கிடைக்கும் இதில் கேரி எதுவும் இல்லை எனவே கேரி 0 பிராக்சன் 0 மற்றும் 0 5 மறுபடியும் 2 உடன் பெருக்கவும் இதற்கான விடை 1 கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியாக பிராக்சனல் பகுதி எதுவும் இல்லை இந்த முறை நாம் மேலிருந்து கீழ் கணக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம் மேலிருந்து முதலில் உள்ள எண் MSB MSB என்பது பைனரி புள்ளிக்கு அடுத்து வருவது ஆகும் கீழிருந்து முதல் எண் LSB எனவே 0 625 இன் இணையான பைனரி என்பது 0 1 0 1 ஆகும் இதைப்போல டெசிமல் எண்ணை பைனரி எண்ணாக மாற்ற முடியும் இங்கு இன்னுமொரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது 23 6 நாம் மறுபடியும் அதே முறையை பின்பற்றி இந்த எண்ணை இண்டீஜர் பகுதி மற்றும் பிராக்சனல் பகுதி என பிரிக்க வேண்டும் மற்றும் இந்த எண்ணை மறுபடியும் 2 ஆல் வகுத்தால் ஈவு கிடைக்கும் இங்கே மறுபடியும் ஈவு வரும் இந்த ஈவு இங்கே வரும் மீதியை குறித்து வைத்துக் கொள்ளவும் மீதியை கீழிருந்து மேலாக வாசிக்கவும் இதற்கான விடை 1 0 1 1 1 ஆகும் பிராக்சனல் பகுதி 0 6 இதில் நாம் பெருக்கல் முறையை பின்பற்றுவோம் எப்போதெல்லாம் கேரி அதாவது இதன் மதிப்பு 1 ஐ விட அதிகமோ அப்போது நாம் குறித்துக் கொள்வோம் பின்பு இதன் மதிப்பை மேலிருந்து கீழாக வாசிக்கவும் நாம் இங்கே பார்த்தால் இந்த பிராக்சனல் பகுதி எப்போதும் ஏதாவது ஒரு மதிப்பை தந்து கொண்டே இருக்கும் ஆனால் இதை செயல்முறை படி பார்த்தால் இது தேவையில்லாதது நமக்கு சில குறிப்பிட்ட இலக்கங்கள் மட்டுமே தேவை அதனால் இதோடு நிறுத்திக்கொள்ளலாம் 100112 நாம் 5 இலக்கங்களோடு நிறுத்திக்கொண்டோம் இதன் விடை 1 0 1 1 என பார்க்க முடிகிறது இதில் 6 இலக்கங்கள் தேவை எனில் இன்னுமொருமுறை பெருக்கல் முறையை பின்பற்றினால் விடை கிடைக்கும் ஆக்டல் முறை பற்றி ஓடோமீட்டர் எடுத்துக்காட்டில் பார்த்தோம் சில பகுதிகளில் ஆக்டல் முறை பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறது நமக்கு இதில் 0 முதல் 7 வரை டிஜிட் உள்ளது என்பது தெரியும் இதுவும் நாம் ஏற்கனவே விவாதித்து இருந்தோம் இது தான் அந்தந்த இலக்கங்களுக்கு இணையான மதிப்பு ஆகும் எனவே ஆக்டல் புள்ளிக்கு அடுத்து இதன் மதிப்பு 8 அடுக்கு 1 8 அடுக்கு 2 எனவும் தொடரும் ஆக்டல் சிஸ்டத்தில் மதிப்புமிக்க இலக்கங்கள் 0 முதல் 7 வரை ஆகும் 6 என்ற எண்ணை எடுத்துக்காட்டாக கருதுவோம் இதன் இணையான பைனரி எண் என்ன ஆக்டல் சிஸ்டத்தில் இருந்து பைனரி சிஸ்டத்திற்கு மாற்றுவது மிகவும் எளிதான வழி முறை இங்கு நாம் செய்ய வேண்டியது 3 எண் குழுக்களை உருவாக்க வேண்டும் ஏனெனில் சிஸ்டத்தில் 2 இன் அடுக்கு 3 என்பது 8 அதாவது 2 அடுக்கு 3 பைனரி சிஸ்டத்தின் பேஸ் 2 ஆனால் ஆக்டலில் 8 இதில் 3 என்பதை இவ்வாறு குறிப்பிடுவோம் அதன் பின் 5 ஐ இவ்வாறு குறிப்பிடுவோம் பின்னர் ஆக்டல் புள்ளி உள்ளது இது பைனரி புள்ளியாக மாறும் அடுத்து 6 உள்ளது முதலில் இவ்வாறு குறிப்பிடுவோம் பைனரிபுள்ளிக்கு முன்னால் முதலில் உள்ள 0 ம் பைனரி புள்ளிக்கு அடுத்து கடைசியில் உள்ள 0 ம் முக்கியம் பெறுவதில்லை எனவே இதுதான் இணையான பைனரி எண் அடுத்து பைனரியை ஆக்டலாக மாற்றுவோம் இது பைனரி எண் இது பைனரி புள்ளி இந்த புள்ளியில் இருந்து இந்த எண்ணை 3 எண்கள் கொண்ட குழுக்களாக பிரிக்க வேண்டும் இது ஒரு குழு இது அடுத்த குழு இது அடுத்த குழு அடுத்து இண்டீஜர் பகுதி இதில் ஒரே ஒரு எண் மட்டுமே உள்ளதால் இதற்கு முன் 0 வை சேர்த்து இதை 3 எண்கள் கொண்ட குழுவாக மாற்றுவோம் இது பிராக்சனல் பகுதி இதையும் மூன்று எண்கள் கொண்ட குழுவாக மாற்றவேண்டும் இதை மூன்று எண்கள் கொண்ட குழுவாக மாற்ற மூன்று எண்கள் இல்லை 1 மட்டுமே உள்ளது அதனால் 2 பூஜ்ஜியங்களை சேர்த்து மூன்று எண் கொண்ட குழுவாக மாற்றுவோம் அடுத்து ஒவ்வொரு குழுவும் அதற்கு இணையான ஆக்டல் எண்ணை குறிப்பிடுகிறது அதனால் 001 என்பது 1 101 என்பது 5 110 என்பது 6 மற்றும் 101 என்பது 5 மற்றும் 100 என்பது 4 ஆகும் இவ்வாறு பைனரியை ஆக்டலாக மாற்ற முடியும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் அடுத்த எண் அமைப்பு நம் நினைவிற்கு வருவது என்னவெனில் ஹெக்சாடெசிமல் ஹெக்சாடெசிமலில் பேஸ் 16 மற்றும் 16 என்பது 0 முதல் 15 வரை ஆகும் அதாவது 16 இலக்கங்கள் ஆகும் ஆனால் டெசிமலில் 9 வரை மட்டுமே இலக்கங்கள் உள்ளது அதற்கு பிறகு A B C D E F ஐ 1112131415 ற்கு இணையாக பயன்படுத்தவும் இந்த எண்ணிற்கான பிரதிநிதிதுவத்தை பார்த்தால் இதன் மதிப்பு 16 அடுக்கு 0 என முதல் யூனிட் இடத்தில் உள்ளது 16 என்பது இரண்டாவது இடம் 16 இன் அடுக்கு 2 என்பது மூன்றாவது இடம் அடுத்து ஹெக்சாடெசிமல் புள்ளி அடுத்து 16 இன் அடுக்கு 1 என இங்கு வரும் அடுத்து இதன் அடுக்கு 2 ஆக அமையும் இந்த மாற்றமானது ஆக்டல் சிஸ்டத்தில் நாம் பார்த்தது போலவே அமைகிறது ஏனெனில் இது 2 ன் அடுக்கு 4 எனவே 16 எனவே நாம் 4 எண் கொண்ட குழுவாக இதை மாற்றுவோம் முதலில் 3D 6 க்கு இணையான பைனரி என்ன என்பதைப் பார்ப்போம் 3 என்ற எண்ணை 4 எண் கொண்ட குழுவாக மாற்ற வேண்டும் அடுத்து D இதற்கு இணையான பைனரி மதிப்பை இங்கே குறிப்பிட வேண்டும் அதாவது A ன் மதிப்பு 1010 அடுத்து B 1011 அடுத்து C 1100 மற்றும் D என்பது 1101 ஆகும் இது 1101 என்பது D ஆகும் அடுத்து 6 என்பது 4 எண் கொண்ட பைனரி இலக்கங்களில் 0110 என குறிக்கலாம் ஆதலால் பைனரி புள்ளிக்கு முதலில் உள்ள 0 வையும் பைனரி அடுத்து உள்ள கடைசி 0 வையும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் எனவே இதுதான் இணையான எண் 111101 011 பைனரியிலிருந்து ஹெக்சாடெசிமலாக மாற்றம் செய்யும்போது நாம் பைனரி புள்ளியை மையமாக எடுத்துக்கொண்டு நான்கு எண்கள் கொண்ட குழுவாக மாற்ற வேண்டும் இண்டீஜர் பகுதியை இடதுபுறமும் பிராக்சனல் பகுதியை வலது புறமும் குழுவாக மாற்ற வேண்டும் அடுத்து தேவைப்பட்டால் பூஜ்ஜியத்தை முதலிலும் கடைசியிலும் சேர்த்துவிட்டு நாம் அந்த எண்ணை ஹெக்சாடெசிமலாக மாற்றலாம் ஆக்டல் மற்றும் ஹெக்சாடெசிமல் எண்களை டெசிமலாக மாற்றுவது எப்படி என்பதை 8 ன் அடுக்கு 1 2 3 அல்லது 16 ன் அடுக்கு 1 2 3 எனவும் எந்த வகையான பெருக்கல் மற்றும் கூட்டல்களை மேற்கொண்டால் இதற்கு இணையான மதிப்பு கிடைக்கும் என பார்தோம் டெசிமலை ஆகடலாக மாற்றும்போது முன்னரே பைனரியில் இண்டீஜர் பகுதியில் 2 ஆல் வகுத்தது போல இங்கு 8 ஆல் மற்றும் ஹெக்சாடெசிமலில் 16 ஆல் வகுக்க வேண்டும் பிராக்சனல் பகுதியில் அங்கு 2 ஆல் பெருக்கினோம் இங்கு 8 அல்லது 16 ஆல் பெருக்குவோம் நீங்கள் இங்கே பார்த்தால் பிராக்சனல் பகுதியில் நாம் அனைத்து இலக்கங்களையும் எடுத்துக் கொள்வதில்லை இதனால் நாம் சில குறிப்பிட்ட இலக்கங்களை மட்டுமே எண்களின் மதிப்பீட்டிற்காக எடுத்துக் கொள்கிறோம் இந்த குறிப்பிட்ட இலக்கங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளும் முறையை பிக்ஸட் பாயின்ட் முறை என கூறலாம் இதன் அகலம் அதாவது இந்த எண்ணை குறிப்பிட தேவைப்படும் மொத்த இலக்கங்கள் மற்றும் பைனரி புள்ளியின் இடம் ஆகியவை வரையறுக்கப் படும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் ஒரு 8 இலக்கங்கள் 10011110 நினைவகத்தில் பிக்ஸட் 83 வழிமுறையில் சேமிக்கப்பட்டுள்ளது என வைத்துக்கொள்வோம் இதன் அகலம் 8 எனவே 8 இலக்கங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டன மேலும் பைனரி புள்ளியானது அதற்கு அடுத்து இன்னும் மூன்று இலக்கங்கள் வருமாறு வைக்கப்பட்டுள்ளது அதாவது அந்த மூன்று இலக்கங்கள் 110 இதற்கு இணையான டெசிமல் மதிப்பு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக 84 வழிமுறையில் பார்த்தால் அதே எட்டு இலக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இதில் என்ன நடக்கும் என பார்ப்போம் இதில் இண்டீஜர் பகுதியின் நீளம குறைந்து பிராக்சனல் பகுதியானது அதிகரிக்கும் எனவே இதன் மதிப்பை கூட்டினால் இணையான டெசிமல் மதிப்பு 9 875 என கிடைக்கும் அடுத்து 82 இதில் பைனரி புள்ளிக்கு அடுத்து இரண்டு இலக்கங்கள் மட்டுமே உள்ளது மற்றும் இதை பைனரியிலிருந்து டெசிமலாக மாற்றினால் 39 5 கிடைக்கும் எனவே ஒரே எண் வெவ்வேறான எண் அமைப்பில் குறிப்பிடப்படும் போது அதாவது பிக்ஸட் பாயின்ட் பிரதிநிதித்துவத்தில் குறிப்பிடப்படும் போது வெவ்வேறான மதிப்பைப் பெறுகிறது எனவே பைனரி புள்ளி நகர்த்தப்படும் போது அதாவது இடதுபுறம் நோக்கி நகர்த்தப்படும் போது இதன் மதிப்பானது மொத்த எண்ணின் மதிப்பில் பாதியாக குறைகிறது எனவே இதன் மதிப்பு 9 875 அதாவது மொத்த மதிப்பில் பாதியாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் வலது புறம் நோக்கி நகர்த்தினால் இதன் மதிப்பு 0 110 இருந்து 0 10 ஆக மாறுகிறது அதாவது 39 5 அதாவது 2 ஆல் பெருக்கபடுகிறது எனவே இரண்டு இலக்கங்கள் வலது புறம் நகர்த்தினால் இதன் மதிப்பு 2 ன் அடுக்கு 2 என வரும் எனவே 4 ஆல் பெருக்கப்படும் இதை இடது புறம் நோக்கி நகர்த்தினால் 4 ஆல் வகுக்கபடும் இந்த நிலையான புள்ளி எண்கணிதமான பிக்ஸட் பாயின்ட் முறையில் முழு எண் எண் கணிதத்தில் உள்ள ஒரு நல்ல விஷயம் என்னவெனில் இது இண்டீஜர் முறையை பின்பற்றும் என் கணிதம் ஆகும் அதனால் இதில் பைனரி புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கமும் வருவதில்லை இனி கடைசிப் பகுதியாக நாம் மிதக்கும் புள்ளி பிரதிநிதித்துவம் பற்றி பார்க்க இருக்கிறோம் நாம் முந்தியதாக நிலையான புள்ளி பிரதிநிதித்துவத்தில் 84 என்ற எடுத்துக்காட்டை பார்த்தோம் அதில் பைனரி புள்ளிக்கு அடுத்து 4 இலக்கங்கள் மட்டும் வந்தது இதன் துல்லியம் யாதெனில் 2 இன் அடுக்கு 4 அதாவது 0 மேலும் 83 இல் 3 இலக்கங்கள் மட்டுமே அதனால் இதன் துல்லியம் 0 எனவே இதில் துல்லியம் குறைவாக உள்ளது ஆனால் முந்தைய எடுத்துக்காட்டில் துல்லியமானது இதைக்காட்டிலும் அதிகம் இவ்வாறு நாம் செய்யும்போது சரகம் எனும் ரேஞ்ச் ஆனது இதைக்காட்டிலும் முந்தைய எடுத்துக்காட்டில் குறைவாக உள்ளதை நீங்கள் பார்க்கலாம் எனவே நிலையான புள்ளி பிரதிநிதித்துவத்தில் ஒருமுறை நீங்கள் இந்த வழிமுறையை பின்பற்றுகிறோம் என முடிவெடுத்துவிட்டால் அதில் துல்லியமும் சேர்ந்து முடிவெடுக்கப்படுகிறது இவ்வாறுதான் இதுவரை நாம் பார்த்தோம் இந்த ரேஞ்ச் ஐ ஒரு வாய்ப்பாடு கொண்டு கணக்கிட முடியும் அதாவது பைனரி புள்ளிக்கு முந்தைய இலக்கங்களின் எண்ணிக்கையை A எனவும் அடுத்து உள்ள எண்ணிக்கையின் எண்ணிக்கையை B எனவும் கணக்கிடலாம் நாம் அடுத்து மிதக்கும் புள்ளி பிரதிநிதித்துவத்தை பார்க்க இருக்கிறோம் இதில் பைனரி புள்ளியானது நிலையாக ஒரு இடத்தில் கொடுக்கப்படுவதில்லை பைனரி புள்ளியானது வலது புறமும் இடது புறமும் நகர்ந்த வண்ணமே இருக்கும் இந்த வழிமுறையானது இயல்பு ஆக்கப்பட்ட வழிமுறையாகும் இதில் 1101 1 என்ற எண்ணை எடுத்துக்கொண்டால் அந்த எண்ணில் உள்ள இலக்கங்களை டெசிமல் புள்ளி இந்த இடத்தில் வருமாறு மாற்றியமைக்க வேண்டும் அதாவது இயல்பாக டெசிமல் புள்ளிக்கு முந்தியதாக 1 என்ற இலக்கம் மட்டும் வரும் இதற்கு அடுத்து 3 இலக்கங்கள் புள்ளியை மாற்ற வேண்டும் எனவே 2 ன் அடுக்கு 3 இந்த விடை பெருக்கல் 2 இன் அடுக்கு 3 என்பதே சரியான விடை ஆகும் இந்த மிதக்கும் புள்ளி பிரதிநிதித்துவத்தில் 3 என்பது எக்ஸ்போனெட் பகுதியாகும் அடுத்து 1 என்ற என்ற இலக்கத்துக்கு அடுத்து உள்ள 1 0 1 0 1 என்ற பகுதி மேண்டிஸா பகுதி ஆகும் நாம் இதில் எக்ஸ்போனெட் பகுதிக்கு எத்தனை இலக்கங்கள் மற்றும் நான் மேண்டிஸா பகுதிக்கு எத்தனை இலக்கங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது என மட்டுமே பார்த்தோம் ஆனால் இதன் எதிர்மறை என்ன எனபதையும் அல்லது இதில் ஏதேனும் அடையாளம் உள்ளதா என்பதை இனிமேல் பார்ப்போம் எனவே நான் இங்கு அளவு பரிமாணம் என்ன என்பது மட்டும்தான் பேசுகிறோம் இங்கு எண்ணானது M பெருக்கல் 2 அடுக்கு E என அமைகிறது இதில் M என்பது மேண்டிஸா பகுதி ஆகும் இந்த பகுதியானது மிதக்கும் புள்ளிக்கு அடுத்து வரும் 1 என்ற இலக்கத்தை பைனரி புள்ளிக்கு முன்னால் வைப்பதற்கு அடுத்து எத்தனை இலக்கங்கள் பைனரி புள்ளியை நகரத்த வேண்டுமோ அது எக்ஸ்போனெட் எனப்படும் Number M x 2E எனவே மிதக்கும் புள்ளி பிரதிநிதித்துவத்தில் எண்ணானது 01110101 என நினைவகத்தில் சேமிக்கப்படும் இதில் 011 என்ற 3 என்பது எக்ஸ்போனெட் பகுதி மேலும் 10101 என்ற பிராக்சனல் பகுதியானது நினைவகத்தில் சேமிக்கப்படும் இதுவே மிதக்கும் புள்ளி பிரதிநிதித்துவம் ஆகும் இதில் இடைவெளியானது பெரிய எண்களுக்கு பெரியதாகவும் சிறிய எண்களுக்கு சிறியதாகவும் அமைகிறது எனவே துல்லியமானது நிலையானது இல்லை எனவே நாம் இனி வரும் அனைத்து விவாதங்களிலும் நிலையான புள்ளி பிரதிநிதித்துவம் பற்றி மட்டுமே பார்க்க இருக்கிறோம் முடிவாக எண் அமைப்பில் பேஸ் அல்லது ரேடிக்ஸ் என்ற r என்பது 0 முதல் r 1 வரையான இலக்கங்களை பெற்றிருக்கும் இதன் இடமதிப்பையும் அளவையும் பெருக்கினால் இது கொடுக்கும் மொத்த பங்களிப்பை பெறமுடியும் எடுத்துக்காட்டாக இது 0 உடன் பெருக்கப்பட்டால் எந்த பங்களிப்பும் தருவதில்லை டெசிமலை பைனரியாக மாற்றுவதற்கு இண்டீஜர் பகுதியை 2 ஆல் வகுக்க வேண்டும் அதிலுள்ள மீதியை திரட்ட வேண்டும் மேலும் பிராக்சனல் பகுதியை மாற்றுவதற்கு 2 பெருக்க வேண்டும் இதில் கிடைக்கும் கேரியை திரட்ட வேண்டும் மேலும் ஆக்டல் மற்றும் ஹெக்ஸாடெசிமல் அமைப்பில் இதே முறையை பின்பற்றி மாற்றம் செய்யலாம் ஆனால் இதில் 2 க்கு பதிலாக ஆக்டல் மற்றும் ஹெக்ஸாடெசிமல் முறையே 8 அல்லது 16 உபயோகப்படுத்த வேண்டும் ஆக்டல் மற்றும் ஹெக்ஸாடெசிமல் எண்ணை பைனரியாக மாற்றும்போது 3 அல்லது 4 எண்கள் கொண்ட குழுக்களாக மாற்ற வேண்டும் நிலையான புள்ளி பிரதிநிதித்துவத்தில் துல்லியமானது நிலையானதாக இருக்கும் இந்த நிலையான புள்ளி எண் கணிதம் என்பது முழு எண் எண் கணிதத்தை போன்று இருக்கும் இதை நாம் இன்னும் விரிவாக அடுத்த பாடங்களில் பார்க்கலாம் மேலும் மிதக்கும் புள்ளி பிரதிநிதித்துவத்தில் துல்லியமானது மாறுபட்டுக் கொண்டே இருக்கும் மேலும் எண்களுக்கு இடையேயான இடைவெளியானது பெரிய எண்களில் பெரியதாக அமையும் நன்றி